இந்த டேட்டா ஈக்குவேஷனை பார்ப்போம் எனவே இந்த தலைகீழ் சிக்கலில் என்னென்ன சவால்கள் உள்ளன எனவே இந்த டேட்டா ஈக்குவேஷன் s அளவீடுகளை விரும்பிய அளவுருவுடன் இணைக்கிறது நாம் அதைப் பார்த்தோம் இப்போது s நிச்சயமாக அது தானாக வரவில்லை அதனுடன் என்ன வருகிறது அதனால் s உண்மையானது சிறந்த அளவீடுகள் மற்றும் சத்தம் ஆகியவற்றைக் கொண்டுள்ளது எனவே நிச்சயமாக இது ஒரு நிஜ வாழ்க்கை சிக்கல் என்று நான் சொல்ல முடியாது இது ஒரு ஆண்டெனா அதன் ரிசீவரில் சிறிது சத்தம் இருக்கும் எனவே நீங்கள் சத்தத்தோடு சிதைந்த அளவீடுகளை பெறுவீர்கள் ஆனால் எந்தவொரு பொறியியல் சிக்கலிலும் இது ஒரு சவாலாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதனால் என்ன நடக்கிறது நான் இந்த சிக்கலை சரியாக தீர்க்க விரும்புகிறேன் எனவே ஆர்க்மின் என்பது x இந்த வெளிப்பாட்டின் குறைந்தபட்சம் அது என் தீர்வு ||s GsUx||2 ஐக் கொடுக்கும் எனவே அனுமானிப்போம் மாயமாக சில ஆரக்கிள் வந்து எங்களுக்கு இந்த U ன் மதிப்பைக் கொடுத்தது அது யதார்த்தமானது இல்லை என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் பிரச்சினை என்ன என்பதைப் பற்றிய சரியான அறிவைக் கொண்டிருந்தாலும் கூட இதை அனுமானிக்க முடியும் எனவே நாம் ஏற்கனவே விவாதித்த பகுதி இது இந்த குறைத்து நிர்ணயிக்கப்பட்ட அமைப்பில் எல்லையற்ற தீர்வுகள் இருக்கும் எனவே முடிவிலியை குறைக்க சில வகையில் சிலவற்றில் இன்னும் சில தகவல்கள் வழங்கப்பட வேண்டும் எனவே நான் லீனியர் அல்ஜிப்ராவில் என்ன செய்ய முடியும் குறைவான சமன்பாடுகளின் அமைப்பு வழங்கப்பட்டால் என்னால் எதுவும் செய்ய முடியாது அல்லது செய்ய முடியாது என்று நான் அறிவிக்கிறேனா இன்னும் ஏதாவது செய்ய முயற்சிக்கிறீர்களா ஒரு ஸுடோ இன்வெர்ஸ் வார்த்தையை நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருப்பதை நான் பயன்படுத்துகிறேன் சரி என்னிடம் சதுரங்கள் இல்லை ஆனால் மேட்ரிக்ஸ்களுக்கு ஸுடோ இன்வெர்ஸ் உள்ளது ஒரு ஸுடோ இன்வெர்ஸின் தன்மை என்ன எடுத்துக்காட்டாக சமன்பாடுகளின் குறைவான நிர்ணயிக்கப்பட்ட அமைப்பில் என்னால் ஒரு ஸுடோ இன்வெர்ஸ் எழுதி அதற்கு சில தீர்வுகளைப் பெற முடியும் மற்றும் அந்த குறைவான நிர்ணயிக்கப்பட்ட அமைப்பில் என்ன தன்மை உள்ளது எனவே உங்களில் உள்ளவர்கள் உங்கள் லீனியர் அல்ஜிப்ராவை நினைவில் கொள்கிறார்கள் ஸுடோ இன்வெர்ஸ் என்பதுதான் தோற்றத்திலிருந்து குறைந்தபட்ச தூரத்தைக் கொண்ட தீர்வு மாணவர் குறைந்த தீர்வு இல்லை மாணவர் தீர்வு இல்லாதது தீர்வு இல்லாதது ஆனால் அது எந்த விதிமுறை யூக்ளிடியன் விதிமுறை 2 வது விதிமுறை மாணவர் 2 வது விதிமுறை 2 வது விதிமுறை எனவே இது குறைந்தபட்சம் 2 விதிமுறைகளைக் கொண்டிருந்தது எனவே நான் ஸுடோ இன்வெர்ஸ் யை பயன்படுத்தினால் எனக்குக் அடிப்படையில் குறைந்தபட்சம் 2 விதிமுறை தீர்வுகளை கொடுங்கள் அவர்களிடம் அங்கு ஒரே அறிக்கை இருக்கலாம் ஸ்பெர்ஸ் சொல்யூஷன் என்று அழைக்கப்படுவதற்கு சில உந்துதலாக இது இருக்கும் பின்னர் நான் உங்களுக்கு சில உந்துதலை தருகிறேன் நாம் ஏன் ஒரு ஸ்பெர்ஸ் சொல்யூஷனை விரும்புகிறோம் அதாவது ஸ்பெர்ஸ் சொல்யூஷன் விதிமுறை என்பது 2 வது விதிமுறையை குறைந்தபட்ச 1 வது விதிமுறைக்கு பதிலாக குறைந்தபட்ச 1 விதிமுறைக்கு விதித்தல் ஆகும் மாணவர் குறைந்த ஆற்றல் குறைந்தபட்சம் குறைந்த ஆற்றல் குறைந்தபட்சம் 2 வது விதிமுறை மற்றும் ஸ்பார்சிட்டி எனவே ஸ்பார்சிட்டி என்றால் என்ன பெரும்பாலான உள்ளீடுகள் பூஜ்ஜியமாக இருக்கின்றன மிகச் சில உள்ளீடுகள் பூஜ்ஜியமற்றவை எனவே இது ஏன் ஒரு தீர்வாக இருக்க வேண்டும் என்று நாம் ஆச்சரியப்படலாம் இதை நான் ஏன் விளம்பரப்படுத்த விரும்புகிறேன் அதைப் பற்றி பேசுவோம் எனவே சற்று ஒன்றை கருதுங்கள் என்று சொன்னால் இரண்டாவதாக எனக்கு குறைந்தபட்சம் 1 விதிமுறை வேண்டும் அடுத்த ஸ்லைடுகளில் 1 விதிமுறை ஏன் நல்லது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் எனக்கு குறைந்தபட்சம் 1 விதிமுறை வேண்டும் என்று சொல்லலாம் இந்த தேர்வுமுறை சிக்கல் இதுபோன்று மாற்றியமைக்கப்படுகிறது அதாவது நான் கணிப்புக்கும் அளவீட்டுக்கும் உள்ள தூரம் அல்லது வித்தியாசத்தை மட்டும் குறைக்க விரும்பவில்லை இது என்னுடைய அளவீடு மற்றும் இது எனது கணிப்பு இது குறைந்தபட்சமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை ஆனால் நானும் கூட 1 விதிமுறை குறைந்தபட்சமாக இருக்க விரும்புகிறேன் மற்றும் பீட்டா என்பது சில ஹைப்பர் பாராமீட்டர் எண்ணிக்கையில் இதைத்தான் நான் தீர்மானிப்பேன் எனவே என்னுடைய ஐடியல் சொல்யூஷன் என்ன இந்த முடிவிலிக்கு வெளியே இரண்டையும் குறைக்கும் ஒன்று தீர்வுகளை குறைக்கும் அந்த தீர்வை நான் விரும்புகிறேன் மற்றும் தலைகீழ் சிக்கல்களின் மொழியில் இது அல்லது புள்ளிவிவரங்கள் கூட இது கூடுதல் தகவல்களைச் சேர்ப்பது ஒழுங்குமுறைப்படுத்துதல் என்று அழைக்கப்படுகிறது அதற்கான தொழில்நுட்ப சொல் சரியானது எனவே மேலும் சில தகவல்களைக் கொடுத்து எனது தீர்வை முறைப்படுத்தியுள்ளேன் மேலும் என்ன தகவல் உள்ளன குறைந்தபட்ச 1 விதிமுறை குறைந்தபட்சம் 2 விதிமுறை வேறு ஏதாவது அது என்னை பொறுத்தவரை மாணவர் ஐயா இதை நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள் ஆமாம் எனவே இது ஏன் உண்மைக்கு ஒத்திருக்க வேண்டும் என்பது கேள்வி ஏன் இது என்னுடைய மார்பக புற்றுநோய் இமேஜிங் பிரச்சினைக்கு தீர்வாக இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் 1 விதிமுறை உள்ளதா எனவே இப்போது பார்ப்போம் எனவே என்ன செய்வோம் என்பது 1 விதிமுறை மற்றும் 2 விதிமுறைக்கு எதிரான ஒரு பண்பை பார்ப்போம் 1 விதிமுறை ஏன் நல்ல யோசனை என்று ஊக்குவிக்கலாம் எனவே நான் கண்டறிந்த எல்லையற்ற தீர்வு தீர்மானிக்கப்படாதது அதனால் இரண்டு தனித்தனி நிகழ்வுகளைப் பார்ப்போம் எனவே இந்த முதல் வழக்கு இங்கே இருக்கிறது இந்த நீலக்கோடு இங்கே உள்ளது எனவே இரண்டு மாறிகளை ஒரே சமன்பாட்டில் இது நம்மால் செய்யக்கூடிய எளிய விஷயம் என காட்சிப்படுத்துங்கள் இரண்டு மாறிகளில் ஒரு சமன்பாடு அது என்ன ஒரு வரி அது உங்கள் நீலக்கோடு அதனால் நான் டேட்டா ஈக்குவேஷனை அழைக்கிறேன் நான் குறைந்தபட்ச l2 விதிமுறையை விரும்பினால் குறைந்தபட்ச ஆற்றல் தான் கிடைக்கும் நான் என்ன செய்ய முடியும் எனவே இங்குள்ள இந்த சிவப்பு கோடுகள் அனைத்தும் 2 விதிமுறையின் நிலையான வலையின் வட்டங்கள் எனவே எடுத்துக்காட்டாக இது 0 5 இது 0 5 ஆரம் எனவே நான் இதை டேட்டா ஈக்குவேஷனை தொடும் வரை அதிகரிக்கிறேன் எனவே இதை நான் தொடும்போது என்ன நடக்கிறது இந்த கட்டத்தில் டேட்டா ஈக்குவேஷனை திருப்தி செய்யப்படுகிறது ஏனெனில் x 1 x 2 தரவு வரிசையின் மேல் இருக்கும் அதாவது எனக்கு கிடைத்தது sG S Ux மிகவும் நல்லது மற்றும் சாத்தியமான அனைத்து தீர்வுகளும் ஒரே நேரத்தில் இந்த தீர்வுக்கு குறைந்தபட்ச ஆற்றல் உள்ளது என்று நான் சொல்லலாமா ஆம் சரி ஏனென்றால் இது அங்கே ஒரு டேன்ஜெண்ட் தான் எனவே இது எனது குறைந்தபட்ச ஆற்றலின் தீர்வு என்று நான் மிகவும் நன்றாக சொல்கிறேன் ஆனால் இப்போது நான் இங்கே பதிலைப் பார்க்கும்போது அதற்கு x1 ன் சில பூஜ்ஜியமற்ற மதிப்பு மற்றும் x2 ன் சில பூஜ்ஜியமற்ற மதிப்பை அது கொண்டுள்ளது எனவே ஏதோ ஒரு வகையில் அது பரவுகிறது இப்போது நான் குறைந்தபட்ச 1 விதிமுறையின் தீர்வைப் பார்க்கும்போது இது முந்தையதைப் போலவே எனது டேட்டா ஈக்குவேஷன் இந்த டேட்டா ஈக்குவேஷனை நான் என்ன செய்கிறேன் இவை நிலையான 1 விதிமுறையின் தீர்வு நிலையான 1 விதிமுறை என்று நான் இப்போது பிளாட் செய்கிறேன் ஏனெனில் நிலையான 1 விதிமுறையின் இடம் என்ன 1 விதிமுறையை எவ்வாறு வரையறுப்பது சரி இது ஒரு |xi| சுருக்கமாகும் எனவே இங்கே மேல் பகுதியில் சமன்பாடு என்னவாக இருக்கும் x1 x2நிலையானது அதனால் அது வெறும் வரிகள் ஆகும் எனவே இவை அனைத்தும் 1 விதிமுறையின் மதிப்பில் விரிவடையும் இணையான கோடுகள் இப்போது இந்த கட்டத்தில் உள்ள நீலக்கோட்டை என்னால் அடிக்க முடியும் என்பது எனவே இந்த புள்ளியில் இங்கே டேட்டா ஈக்குவேஷனை திருப்திப்படுத்துகிறது ஏனெனில் இது நீல கோட்டில் உள்ளது மற்றும் அது சாத்தியமான அனைத்து தீர்வுகளிலும் அதுதான் இது குறைந்தபட்ச 1 விதிமுறையைக் கொண்டுள்ளது இப்போது இந்த தீர்வின் தன்மையைப் பாருங்கள் இங்கே x2 இது பூஜ்ஜியமற்ற மதிப்பு என்பதை நீங்கள் காணலாம் மற்றும் x1 வின் மதிப்பு 0 எனவே இந்த பொம்மை எடுத்துக்காட்டில் இது ஒரு ஸ்பெர்ஸ் சொல்யூஷன் ஏனெனில் ஒரு நுழைவில் அது 0 நான் இந்த யோசனையை பல பரிமாணங்களுக்கு விரிவுபடுத்தினால் இந்த ஹைப்பர் பிளேன் சில அச்சுகளை மட்டுமே அவை தொடும் அது இடையில் எங்கும் தொடாது எனவே எனது தீர்வு குறைவாகவே இருக்கும் அதனால் இது குறைந்தபட்ச l2 விதிமுறையை வைப்பது இடைவெளியைக் கொண்ட ஒரு தீர்வை ஊக்குவிக்கிறது எனவே இது உங்கள் முந்தைய ஸ்லைடில் 1 வது விதிமுறையை விதிப்பது எனக்கு ஒரு ஸ்பெர்ஸ் சொல்யூஷனை கொடுக்கிறது என்று நான் சொன்னது போல் மிகவும் தெளிவாக உள்ளது அது ஏன் சரியாகச் செய்கிறது அது ஒரு வடிவியல் இப்போது முக்கியமான கேள்வியைப் பார்ப்போம் நான் ஏன் என் ஸ்பெர்ஸ் சொல்யூஷனின் யதார்த்தத்தை ஒத்திருக்க வேண்டும் எனவே இங்கே சிக்னல் ப்ரோசெஸ்ஸிங்கில் சிறிது உள்ளது நாம் அதை பார்க்க வேண்டும் எனவே பல்வேறு வகையான அடிப்படைகளை இயற்கையான படங்கள் மற்றும் சிக்னல் செயலாக்கம் அல்லது DSP ஆகியவற்றில் நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் எனவே வேவ்லெட் அடிப்படை டிஸ்க்ரீட் கொசைன் அடிப்படை ஃபோரியர் ட்ரான்ஸ்பார்ம் அடிப்படையில் இதுபோன்ற பல்வேறு தளங்கள் உள்ளன நான் இயற்கையான பூனை படம் ஒன்றை பார்க்க போகிறேன் ஒரு இயற்கையான ஆப்ஜெக்ட் எனவே இது மார்பக திசுக்களின் குறுக்குவெட்டு ஆகும் எனவே இந்த உண்மையான படம் இங்கே மேல் இடதுபுறம் உண்மையாக 46000 பிக்சல்களைக் கொண்டுள்ளது எனவே இந்த படத்தை பிக்சல் டொமைனில் சரியாகக் குறிக்க எனக்கு டூபெச்சீஸ் 4 வேவ்லெட் 46000 எண்கள் தேவை நான் ஒரு வேவ்லெட் அடிப்படையில் அழைக்கப்படுவதைப் பயன்படுத்தினால் அது என்னவென்று எங்களுக்குத் தெரியாது ஆனால் இது ஒரு விதமான ஆர்த்தோகனல் அடிப்படையாகும் இந்த ஆர்த்தோகனல் அடிப்படையில் நான் கோஏபிசியன்ட் ல் நான்கில் ஒரு பங்கை மட்டுமே வைத்திருந்தால் நான்கில் ஒரு பங்கை மட்டுமே நான் பெறுகிறேன் இந்த இரண்டுக்கும் இடையில் ஏதேனும் வித்தியாசத்தை நீங்கள் காண முடியுமா இதை ஒரு சாதாரணக் கண்ணால் இந்த இரண்டு படங்களுக்கு இடையில் பார்த்தால் எந்தவொரு வித்தியாசத்தையும் சொல்ல சாத்தியமற்றது என்பதற்கு அடுத்ததாக இருக்கிறது ஆனால் நான் என்ன செய்தேன் நான் 46000 பிக்சல்களைக் மட்டுமே வைத்திருக்கிறேன் கோஏபிசியன்ட் ல் நான்கில் ஒரு பங்கு எனவே 10000 கோஏபிசியன்ட் கள் மட்டுமே தேவைப்பட்டன பின்னர் எனக்கு கொஞ்சம் பேராசை வந்தது நான் இந்த வேவ்லெட் டொமைனில் இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைசேஷன் செய்தேன் நான் 7 சதவீத கோஏபிசியன்ட் கள் மட்டுமே பார்க்கிறேன் இப்போது அது கொஞ்சம் பர்ஸியாக இருப்பதை என்னால் காண முடிகிறது ஆனால் அது ஒரு பூனை என்பதை என்னால் தெளிவாக உருவாக்க முடியும் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் கண்கள் எங்கே மூக்கு எங்கே காதுகள் உள்ளன மற்றும் பல ஆனால் எத்தனை கோஏபிசியன்ட் கள் நான் சரியாக வைத்திருக்கிறேன் தோராயமாக 3000 கோஏபிசியன்ட் கள் எனவே நான் 40000 லிருந்து தொடங்கியபோது நான் 3000 கோஏபிசியன்ட் கள் உடன் கீழே இருக்கிறேன் பின்னர் எனக்கு பேராசை கூட கிடைத்துள்ளது நான் 2 சதவிகித கோஏபிசியன்ட் கள் மட்டுமே வைத்திருக்கிறேன் என்று சொன்னேன் நான் 2 சதவீத கோஏபிசியன்ட் கள் மட்டுமே வைத்திருக்கும்போது இது மிகவும் தெளிவற்றது ஆனால் நான் விரும்பினால் கண்கள் எங்கே என்ற கேள்விக்கு நான் இன்னும் பதிலளிக்க முடியும் எத்தனை விஸ்கர்கள் உள்ளன என்பது எனது கேள்வி என்றால் இந்த கேள்விக்கு என்னால் பதிலளிக்க முடியாது எனவே இது ஒரு நல்ல உந்துதலாகும் ஏன் என் இமேஜிங் டொமைனைப் பார்ப்பதற்குப் பதிலாக நான் அதை ஒரு லீனியர் ட்ரான்ஸ்பார்ம் ஆக மாற்றினால் பிக்சல் டொமைனில் 46000 எண்கள் தேவைப்படும் அதனால் லீனியர் ட்ரான்ஸ்பார்ம் ஒரு வேவ்லெட் ட்ரான்ஸ்பார்ம் என்பது ஒரு லீனியர் ட்ரான்ஸ்பார்ம் ஆக அது இருக்க முடியும் என்று பொருள் நான் சரியான மேட்ரிக்ஸைத் தேர்வுசெய்தால் மேட்ரிக்ஸை என்னால் எளிய வகையில் அதை 2 சதவிகித கோஏபிசியன்ட்களாக மட்டுமே வகைப்படுத்த முடியும் எனவே இதில் 2 சதவீதம் தோராயமாக எவ்வளவு இருக்கும் மாணவர் 1000 க்கும் குறைவானது 1000 க்கும் குறைவானது 800 அல்லது எதுவாக இருந்தாலும் ஆமாம் இது 900 அல்லது 900 எண்களுடன் அது போன்ற ஒரு தீர்வை நான் பெற முடியும் நான் செய்த 2 சதவீத கோஏபிசியன்ட் களை வைத்திருக்கும்போது மீதமுள்ள 98 சதவீதக்கு என்ன செய்வது நான் அவற்றை 0 ஆக அமைத்துள்ளேன் எனவே வேவ்லெட் டொமைனில் இந்த படம் மிகக் ஸ்பெர்ஸ் ஆக இருக்கும் மிக மிகக் ஸ்பெர்ஸ் ஆக இருக்கும் 100 எண்களில் 2 சதவீதம் 2 சதவீதம் மட்டுமே பூஜ்ஜியமற்றது மற்ற அனைத்தும் பூஜ்ஜியம் எனவே என்ன ஆனால் நான் சொல்கிறேன் நான் ஒரு அப்ரியோரி தகவலைப் பயன்படுத்தும் இடம் இதுதான் ஒரு இயற்கை படமான மார்பக திசுக்களின் குறுக்கு வெட்டுக்கு நான் அப்ரியோரி தகவலைப் பயன்படுத்துகிறேன் நான் அனுபவபூர்வமாக இருந்தேன் என்பது எனக்குத் தெரியும் இயற்கையான படங்கள் டிஸ்க்ரீட் கொசைன் டொமைனிலும் வேவ்லெட் டொமைனிலும் குறைவாகவே காணப்படுகின்றன எனவே ஏனென்றால் பல மாறிகள் குறைவாக இருப்பதால் நான் ஒரு ப்ரியோரி தகவலைப் பயன்படுத்தி வேவ்லெட் டொமைனில் உள்ள சிக்கலைத் தீர்க்கிறேன் ஆமாம் மற்ற பெரிய விஷயம் என்னவென்றால் எந்த கோஏபிசியன்ட்கள் பூஜ்ஜியமாக இருக்கின்றன என்பதை நாம் அறிய தேவையில்லை என்னால் முடியும் குறைந்தபட்ச 1 விதிமுறை தீர்வை நான் தீர்க்கும்போது இந்த கோஏபிசியன்ட் களை நான் தீர்வர்களிடம் இதை சொல்ல வேண்டியதில்லை இது பூஜ்ஜியமற்றதாக இருக்கும் இந்த எண்கள் என்ன என்பதை Tt ஆல் கண்டுபிடிக்க முடியும் மாணவர் ஆம் எனவே அது உண்மையில் நாங்கள் செய்ததே எனவே எடுத்துக்காட்டாக இது ஒரு உண்மை படம் இது நிலை 1 வேவ்லெட் டீகம்போசிஷன் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு நிலை 2 வேவ்லெட் டீகம்போசிஷன் ஆகும் மாணவர் அதுதான் நடந்தது இவை தனித்தனி வேவ்லெட் ட்ரான்ஸ்பார்ம் இல்லையென்றால் வேவ்லெட் ட்ரான்ஸ்பார்ம் வெவ்வேறு நிலைகளுக்கு செல்லும் எனவே இது ஒரு நிலை 1 நிலை 2 மற்றும் நிலை 3 எனவே அவைகள் அனைத்தும் தொடர்புடையவை அவை தொடர்பில்லாதவை எனவே நீங்கள் வேவ்லெட் ட்ரான்ஸ்பார்ம் கோட்பாட்டைப் படித்தால் அவை எவ்வாறு உங்களுடன் மிகவும் தொடர்புடையவை என்பதை அறிந்து கொள்வீர்கள் நீங்கள் இன்னும் அதிகமாக செல்லலாம் நீங்கள் 3 இல் நிறுத்த வேண்டியதில்லை எனவே இந்த பீல்டில் field தான் சிக்கல்களைப் படிக்கும் கம்ப்ரெஸ்ஸிவ் சென்சிங் உள்ளது அதனால் கம்ப்ரெஸ்ஸிவ் சென்சிங் என்பதை ஸ்பெர்ஸ் சொல்யூஷனின் கீழ் இருந்து ஸ்கெட்ட்டர்டு சொல்யூஷனை பெற முயற்சிக்கிறேன் நான் குறைவான சாம்பிளை கொண்டுள்ளேன் தீர்வை மீட்டெடுக்கக்கூடிய ஒன்றை நான் விரும்புகிறேன் எனவே இப்போது இன்னும் சில சிக்கல்களைப் பார்ப்போம் மாணவர் எனவே ஏன் எனவே குறைந்தபட்ச l1 என்றால் என்ன நாங்கள் திரும்பிச் செல்லும்போது அந்த குறைந்தபட்சத்தைக் கண்டோம் இங்கே குறைந்தபட்ச l1 என்பது ஸ்பெர்ஸ் ஆகும் எனது ஆப்ஜெக்ட் வேவ்லெட் டொமைனில் மிகக் குறைவாக இருக்கும் என்பதை நான் முன்பே அறிவேன் எனவே அதனால்தான் எனது பிரச்சினையை தீர்த்து குறைந்தபட்சத்தை அமல்படுத்தப் போகிறேன் l1 விதிமுறை எனவே எனக்குத் தெரியும் நான் ஒரு அர்த்தமுள்ள தீர்வைப் பெறுவேன் அதுதான் லாஜிக் எனவே இது ஒரு பிரச்சினை அதாவது நாம் இதுவரை விவாதித்தவை இல்லை என்பதுதான் பிரச்சினை போதுமான தகவலை சரியாக வைத்திருத்தல் போதுமான தகவல் இல்லாதது தொழில்நுட்பச் சொல் ஏனென்றால் அது மோசமாக முன்வைக்கப்படுகிறது எனவே தலைகீழ் சிக்கல் மோசமாக உள்ளது எனக்கு போதுமான தகவல் இல்லை கூடுதலாக நான் ஒரு அப்ரியோரி தகவலைக் கொடுக்க வேண்டும் இது மிகக் ஸ்பெர்ஸ் ஆகும் இது பேண்ட் லிமிடெட் இது மற்றும் அனைத்திலும் இது ஒரு முதன்மை தகவல் நாம் பேசப் போகும் இரண்டாவது சிக்கல் நான் லீனியாரிட்டி பிரச்சினை அதனால் என்ன நாங்கள் இதுவரை இந்த U பீல்ட் யை என்னவென்று கருதுகிறோம் யாரோ அதைக் கொடுத்திருக்கிறார்கள் என்று மாயமாகக் கூறினோம் மற்றும் எனக்கு 1 விதிமுறை அல்லது 2 விதிமுறை பற்றி மட்டுமே நாங்கள் கவலைப்படுகிறோம் இப்போது நிஜ வாழ்க்கைக்கு வருவோம் அங்கே U அறியப்படவில்லை எனவே இந்த சிக்கலில் இந்த Rx என்பது ஒழுங்குமுறைப்படுத்தல் ஆகும் இது 2 விதிமுறையாக இருக்கலாம் இது 1 விதிமுறையாக இருக்கலாம் அது வேவ்லெட் ஆக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதை விட்டுவிடுவோம் விவரங்களை வெளியே விடுங்கள் ஆனால் முக்கிய விஷயம் U அது தெரியவில்லை நாங்கள் இன்னும் அந்த பிரச்சனைக்கு வரவில்லை எனவே இங்கே என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் எனவே நீங்கள் அதைச் சொல்லலாம் U என்பது தெரியவில்லை எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு ஸ்டேட் ஈக்குவேஷன் உள்ளது ஸ்டேட் ஈக்குவேஷன் என்னிடம் சொன்னது என்னவென்றால் GD மேட்ரிக்ஸைப் பயன்படுத்துவதற்கு இடையே ஒரு தொடர்பு இருப்பதாக என்னிடம் கூறினார்கள் எனவே நீங்கள் எனக்கு e மற்றும் X கொடுத்தால் நான் U வை மதிப்பிட முடியும் மற்றும் நான் அதை எடுத்துக்கொண்டு இங்கே வைக்கலாம் அதுதான் நான் செய்ய முடியும் எனவே இந்த சிக்கலை தீர்க்க ஒரு உத்தி என்னவாக இருக்கும் X க்கான சில யூகங்களுடன் தொடங்கவும் U வை வைக்கவும் இந்த சமன்பாடு கிடைக்கும் அங்கிருந்து அந்த U வை வைக்கவும் இந்த சமன்பாட்டிற்குள் நான் இதை தீர்க்க முடியும் x ஒரு மாறி இது ஒரு சிக்கலாக மாறும் நான் அதை செய்ய முடியும் 80 களின் பிற்பகுதியில் 90 களின் பிற்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெயர் பார்ன் ஐடெரேட்டிவ் இருப்பதாக தெரிகிறது அத்தகைய செயல்பாட்டு முறை x க்கான சில யூகங்களுடன் தொடங்குகிறது பின்னர் அது U வை கணக்கிடுகிறது அதை உருவாக்கி டேட்டா ஈக்குவேஷனை வைத்து எனக்கு x யை தருகிறது மாணவர் எது ஒன்று மாணவர் இது என்ன சிறிய x இது x மாணவர் ஏனெனில் ஆர்க்மின் அர் எனது x குறைக்கும் மாறி என்னவென்றால் அது ஆர்மினுக்கு கீழே எழுதப்பட்டுள்ளது மாணவர் பெர்மிட்டிவிட்டி இதற்கு மாறாக பெர்மிட்டிவிட்டி கழித்தல் 1 அந்த பெர்மிட்டிவிட்டி கழித்தல் 1 எல்லா இடங்களிலும் தோன்றியது எனவே நான் x ஒரு மாறி என்று அழைத்தால் கழித்தல் 1 மற்றும் x ஐ எழுதுவதற்கு பதிலாக x என எழுதலாம் எனவே இது பார்ன் ஐடெரேட்டிவ் செய்கை முறையாகும் இதைக் குறைக்க செல்லும்போது இப்போது ஆப்டிமைசேஷன் பற்றி கண்டிப்பாக நான் பேசுகிறேன் நான் எப்படி இதை குறைக்க முடியும் நான் எப்படி இருப்பேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இதைக் குறைக்கவா ஆப்டிமைசேஷனை மறந்துவிடுங்கள் நான் உங்களுக்கு 1 மாறியில் ஒரு செயல்பாட்டைக் கொடுக்கிறேன் நான் கேட்கிறேன் நீங்கள் அதை என்ன செய்வீர்கள் மாணவர் அதை வேறுபடுத்துங்கள் அதை வேறுபடுத்துவோம் ஆர்வமுள்ள ஆப்டிமைசேஷன் மொழியில் நீங்கள் என்ன செய்வீர்கள் மாணவர் க்ராடியன்ட் நீங்கள் க்ராடியன்ட் யை கண்டுபிடியுங்கள் அடிப்படையில் இந்த யோசனை வேறுபாடு கொண்டது இப்போது இந்த ஆப்ஜெக்ட் U இங்கே உள்ளது நாங்கள் என்ன செய்கிறோம் ஆரம்ப மதிப்பீட்டின் அடிப்படையில் x ன் சில மதிப்பை மாற்றியமைக்கிறோம் அதைத்தான் நாங்கள் செய்கிறோம் ஆனால் நான் டெரிவேட்டிவை எடுக்கச் செல்லும்போது நாங்கள் U வை அப்படியே மாறிலியாக வைத்திருக்க வேண்டும் அல்லது நான் ஒரு எண்ணாக இருந்தால் அது ஒரு மாறிலி என்றால் நான் டெரிவேட்டிவை x மற்றும் U ன் அடிப்படையில் எடுக்க முடியாது ஆனால் உண்மையில் அது U ன் ஒரு செயல்பாடு மற்றும் அந்த செயல்பாடு இங்கே உள்ளது எனவே நீங்கள் மிகவும் கண்டிப்பாக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இதைப் பெற உங்கள் அசல் சமன்பாட்டில் நீங்கள் இந்த U ஐ எடுத்து மாற்ற வேண்டும் இது உங்களுடையது U மற்றும் GsUx இப்போது இது என்னிடம் உள்ள எந்த இடைநிலை மாறிகளையும் நீக்கியது இது x ஒரு சமன்பாடு மட்டுமே ஏனென்றால் s அளவீட்டு Gs அறியப்படுகிறது GDஅறியப்படுகிறது நான் இங்கே என் x ஐ வைத்திருக்கிறேன் அதனால் இது மிகவும் சிக்கலான தோற்ற சமன்பாடு ஆனால் இது ஒரு மாறியில் உள்ள ஒரு சமன்பாடு ஒன்று தெரியவில்லை மற்றோன்று ஒரு x மாறி ஒன்றும் தெரியவில்லை மாணவர் நாங்கள் இதை ஏன் செய்தோம் நாங்கள் இதை ஏன் செய்தோம் மாணவர் எனவேடையகனல் ஓ இதை நான் ஏன் டையகனலாக எழுதினேன் நான் அதில் இறங்க மாட்டேன் என்று நம்பினேன் ஆனால் இதை எழுத அனுமதிப்பேன் இங்கே எனவே Ux இது இன்டெக்ரேல் ஈக்குவேஷன் இடத்தில் நீங்கள் கவனித்தால் எல்லா இடங்களிலும் தோன்றும் உண்மையான விஷயம் என்ன அது χrEr பின்னர் இங்கே மற்றும் இது முழு விஷயம் இன்டெக்ரேல் செய்யப்பட்டது எனவே இங்கே இந்த விஷயம் எப்போதும் அவர்களின் லீனியர் அல்ஜிப்ரா மொழியில் தோன்றியது அது x i எழுதுதல் போன்றதாகும் எனவே இது ஒரு நெடுவரிசை வெக்டர் x iu i இப்போது x மற்றும் u ன் அடிப்படையில் x iu i இதை எப்படி எழுதுவது விதிமுறைகள் மேலும் உள்ளன x இதை நான் x 1x n எழுதலாம் இது போன்ற அது u 1u n ஆல் பெருக்கப்படுகிறது அது எனக்கு அதே விஷயத்தை தருகிறது இது 0 மற்றும் இது 0 அல்லது இதை நான் u 1 u n T மற்றும் ஒரு x 1 x n T நெடுவரிசை வெக்டர் ஆகவும் எழுதலாம் மாணவர் ஆமாம் அதனால்தான் அவை சில நேரங்களில் x அது சிறியதாக சில நேரங்களில் அது X என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள் அதனால் நான் அதை X ஆக எழுதும்போது நான் அதை டையகனல் பதிப்பு என்று பொருள் கொள்ள வேண்டும் அதாவது இது X ல் இருந்து u ஆகும் மற்றும் இது U x ஆனால் நாங்கள் இதை இப்போது தீர்க்கவில்லை என்பதால் நான் அதை அப்படியே விட்டுவிடுகிறேன் எனவே அதனால்தான் இந்த முழு விஷயமும் எனக்கு எது கிடைத்தாலும் எதைப் பெற்றாலும் டையகனலாக மாறும் ஒரு நெடுவரிசை வெக்டர் எதுவாக இருந்தாலும் நான் ஒரு டையகனல் மேட்ரிக்ஸ் வடிவத்தில் வைக்க வேண்டும் மாணவர் ஐயா x இதன் ஆரம்ப மதிப்பை எவ்வாறு தேர்வு செய்வது x ன் ஆரம்ப மதிப்பை எவ்வாறு தேர்வு செய்வது எது மிக அதிகம் நீங்கள் இதை தீர்க்க இருந்தால் என்ன செய்வீர்கள் அதை முயற்சிக்கிறீர்களா மாணவர் 1 1 ஏன் 1 அல்லது நீங்கள் 1 செய்ய முடியும் மாணவர் பெர்மிட்டிவிட்டி என்பது போன்றது இது x பெர்மிட்டிவிட்டி அல்ல இது மாறுபட்டது மாணவர் மாறாக அது 0 ஆக இருக்கும் மாணவர் 0 மாறுபாடு மாணவர் 0 மாறுபாடு எனவே 0 மாறுபாடு உண்மையில் மிகவும் பிரபலமான தொடக்க யூகம் மற்றும் அது மிகவும் பிரபலமான ஒரு பெயர் உள்ளது இதற்கு ஒரு பெயர் உள்ளது இது பொதுவானது இன்வேர்ஸ் இமேஜிங்கில் மட்டுமல்ல துகள் இயற்பியலிலும் இது தொடங்குவதற்கான பார்ன் அப்ராக்ஸிமேஷன் என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த இன்டெக்ரல் ஈக்குவேஷன் எங்களுக்கு கிடைத்தது குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஸ்கெட்டேரிங் ஈக்குவேஷனிலும் வருகிறது எனவே குவாண்டம் மெக்கானிக்ஸ் மற்றும் இயற்பியலின் ஒரே பிறப்பிடம் என்று சொல்லுங்கள் குவாண்டம் மெக்கானிக்ஸ் மற்றும் இயற்பியலில் இருந்து மக்கள் இதை லிப்மேன் ஸ்விங்கர் ஈக்குவேஷன் என்று அழைக்கின்றனர் மின் பொறியாளர்கள் இதை ஃப்ரெட்ஹோம் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் என்று அழைக்கிறார்கள் இப்போது இந்த சமன்பாட்டின் சிக்கல் என்ன அதன் துல்லியமானது எனவே நான் க்ராடியன்ட் எடுக்க செல்லும்போது இது அதற்குள் எல்லாவற்றையும் கொண்டுள்ளது x இந்த சமன்பாட்டைப் போலல்லாமல் U எங்கே இருக்க வேண்டும் சில நிலையான சில எண்ணாகத் தோன்றுகிறது எனவே இது தவறானது எனவே நான் விரும்பினால் சரியான க்ராடியன்ட் கண்டுபிடிக்க நான் இந்த சமன்பாட்டை பயன்படுத்த வேண்டும் மற்றும் இந்த க்ராடியன்ட் கண்டுபிடிப்பதற்கு நிறைய கடின உழைப்பு தேவைப்படுகிறது மாணவர் ஏன் x 0 என்பது a ஆரம்ப யூகம் ஆரம்ப யூகம் நீங்கள் எதை வேண்டுமானாலும் தேர்வு செய்யலாம் பொதுவானது மாணவர் ஐயா x எப்சிலன் கழித்தல் 1 க்கு சமம் ஆம் எனவே நீங்கள் x 0 என்று தேர்வு செய்தால் நீங்கள் எல்லா இடங்களிலும் வெற்றிடத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள் நீங்கள் அங்கிருந்து கட்டமைத்து இருக்கிறீர்கள் நீங்கள் இதற்க்கு தேவையில்லை மாணவர் இறுதியாக மறு ஐடெரேஷனில் அதே யூகத்திற்கு வழிவகுக்கும் மறு ஐடெரேஷனில் ஒரே யூகத்திற்கு வழிவகுக்குமா இல்லையா மிக நல்ல கேள்வி மாணவர் ஒருவரைப் போல குறிப்பு நேரம் 2129 இந்த பார்ன் ஐடெரேட்டிவ் முறையில் கேள்வி என்னவென்றால் நான் அதே இடத்தில் வருவேன் அல்லது நான் என்ன எடுத்துக்கொள்கிறேன் என்று நினைக்கிறேன் ஆமாம் நான் இறுதியாக பெறுவேன் அதே x மாணவர் நான் அப்படி நினைக்கவில்லை பதில் நான் அப்படி நினைக்கவில்லை பதில் மாணவர் அப்படி நினைக்க வேண்டாம் அப்படி நினைக்காதீர்கள் அது சரியானது என்று நினைக்க வேண்டாம் எனவே ஏன் எனக்குத் ஒரு துல்லியமான காரணத்தை தருகிறார்கள் நாங்கள் ஏன் என்று சொல்ல ஸ்லைடில் போதுமான தகவல்கள் உள்ளன பல எனவே எனது காஸ்ட் பஃங்க்ஷன் என்னவென்றால் இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு மாறி இருப்பதாகக் கூறலாம் எனது காஸ்ட் பஃங்க்ஷன் ஒரு நல்ல பாராபோலா போல இருந்தது நான் எங்கு தொடங்கினேன் என்பதைப் பொருட்படுத்தாமல் நான் எப்போதும் அதே புள்ளியில் முடிவடைகிறதா என்று பார்க்கிறேன் ஆனால் எனது காஸ்ட் பஃங்க்ஷன் பல குறைந்தபட்சமாக இருந்தால் நிச்சயமாக அது முக்கியமானது நான் எங்கிருந்து தொடங்கினேன் இந்த காஸ்ட் பஃங்க்ஷனை இங்கே பாருங்கள் இந்த ஆப்ஜெக்ட்டிவ் பஃங்க்ஷன் அதனுடைய எதையும் பொறுத்தது ஆனால் அது ஒரு நல்ல பாராபோலா எனவே நீங்கள் விஷயங்களை எங்கு தொடங்குகிறீர்கள் இந்த சிக்கலில் உள்ள முக்கிய பிரச்சினைகளில் உண்மையில் அதுவும் ஒன்றாகும் எனவே உண்மையில் அதைப் பார்ப்போம் அது இன்னும் கொஞ்சம் அதிகமான அளவாக இருக்கும் எனவே அவர்கள் ஏற்கனவே போதுமான டேட்டா இல்லை மற்றும் நான் லீனியாரிட்டி இந்த சமன்பாட்டில் உள்ளது என்று கூறியுள்ளனர் இங்கே நான் லீனியாரிட்டி x உள்ளது அதுதான் பிரச்சினை எனவே இதன் நான் லீனியாரிட்டியின் வெளிப்பாட்டைப் பார்ப்போம் அது நம்மை எவ்வாறு பாதிக்கிறது அது நம்மைப் பாதிக்கும் என்று எங்களுக்குத் தெரியும் ஆனால் அது எவ்வாறு எங்களை பாதிக்கும்